மாணவர்களை வரவேற்கிறேன் இதுவரை தொழிலாளர் மாறுபாடுகளை கணக்கிட்டு வந்தோம் அதில் இது இரண்டாவது பிரச்சனை முதலில் நாம் இரண்டு மாறுபாடுகளை கணக்கிட்டது தொழிலாளர் செலவு மாறுபாடு மற்றும் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு தொழிலாளர் செலவு மாறுபாடு 13000 எதிர்மறை மற்றும் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு நாம் கண்டுபிடித்தது 6400 பாதகம் எனவே இதன் முதல் காரணம் தொழிலாளர் செலவு மாறுபாடு எதிர்மறையாக வந்தது என்றால் தொழிலாளர் விலை நிலையான விலையைவிட சற்று கூடுதலாக தொழிலாளர்களின் முதல் 2 பிரிவினருக்கு அதாவது தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் மற்றும் பகுதி திறமை தொழிலாளர்களுக்கும் கொடுத்ததுதான் என்று கண்டுபிடித்தோம் இப்போது நாம் மூன்றாவது பிரிவு மாறுபாட்டை இந்த சிக்கலில் பார்க்கப் போகிறோம் அது தொழிலாளர் திறன் மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுபாடு அல்லது LEV இதை கணக்கிடும்போது மீண்டும் நீங்கள் தேர்ச்சி உள்ள பின்னர் பகுதி திறமையுள்ள பின்னர் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் ஆகியோருக்கு கணக்கிட வேண்டும் எனவே இதன் சூத்திரம் என்ன இதன் சூத்திரம் மீண்டும் சூத்திரம் நினைவுபடுத்தினால் நிலையான விலை பெருக்கல் நிலையான நேரம் கழித்தல் உண்மையான நேரம் எனவே நான் சென்ற வகுப்பில் சொன்னது போல மாறுபாடுகளை கணக்கிடும்போது குறிப்பாக தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு அதன் விலை அடைப்புக்குறிக்குள் வரவேண்டும் மற்றும் நேரம் வெளியே இருக்க வேண்டும் அதேநேரம் திறனை கண்டுபிடிக்கும் போது நாம் அளக்க வேண்டியது தொழிலாளர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் எனவே நேரம் அடைப்புக்குறிக்குள் சென்றுவிடும் மற்றும் நிலையான விலை வெளியே வந்துவிடும் எனவே விலை என்பது நிலையானது அது உண்மையானது அல்ல எனவே நாம் நிலையான மற்றும் உண்மையான விலையின் வித்தியாசத்தை கொண்டு பெருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் திறன் உள்ள தொழிலாளர்களுக்கு நிலையான விலை என்ன விலை என்பது 60 நேரம் என்பது நிலையான நேரம் 2250 மற்றும் உண்மையான நேரம் 2240 இந்த நேரம்தான் நமக்கு தரப்பட்டிருக்கிறது நிலையான வாரங்கள் எத்தனை நிலையான வாரங்கள் இந்த விஷயத்தில் 30 எத்தனை தொழிலாளர்கள் தொழிலாளர் எண்ணிக்கை 75 எனவே 75 பெருக்கல் 30 என்று கணக்கிட்டால் வரும் விடை 2250 ஆனால் உண்மை கணக்குப்படி 32 வாரங்கள் அதனுடைய உண்மையான அளவு தொழிலாளர்கள் 70 32 பெருக்கல் 70 என்பது 2240 இவ்வாறாக நமக்கு தரப்பட்ட நிலையான விலை 60 நமக்கு கொடுக்கப்பட்ட தொழிலாளர்கள் நிலையான நேரம் அதன்படி கணக்கிட்டால் தொழிலாளர் வாரங்கள் கிடைக்கும் அதுதான் தொழிலாளர் வாரம் நிலையான தொழிலாளர் வாரம் என குறிக்கப்பட்டது தேர்ச்சி உள்ள பிரிவினருக்கு 2250 அதேபோல் உண்மையான தொழிலாளர் வாரம் நாம் உபயோகித்த தேர்ச்சி உள்ள பிரிவினருக்கு என்பது 2240 எனவே இதன் மாறுபாட்டை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த மாறுபாட்டை நாம் கணக்கிடும்போது இது ரூபாய் 600 சாதகமாக வருகிறது ஏனென்றால் நிலையான நேரம் 2250 உண்மையான நேரம் 2240 இதற்கு 5 தொழிலாளர்கள் உபயோகிக்க வேண்டும் ஆனால் தேவையான அளவிற்கு நமக்கு அவர்கள் கிடைக்கவில்லை எனவே நாம் தொழிலாளர் எண்ணிக்கையை குறைத்து விட்டோம் அதன்படி தொழிலாளர் வாரம் என்பது 2250 இருந்து 2240 என்று குறைந்தது மேலும் நிலையான விலை என்பது சமமாக இருந்ததால் நமக்கு சாதகமான தொகையாக கிடைத்தது ரூபாய் 600 பகுதி திறமையான தொழிலாளர்கள் விஷயத்தில் அதன் நிலையான எண்ணிக்கை 40 அதனுடைய நிலையான நேரம் 1350 ஆனால் உண்மையான நேரம் 960 இதை நாம் எப்படி கணக்கிடடோம் என்றால் 45 பெருக்கல் 30 மற்றும் இரண்டாவது விஷயத்தில் 30 பெருக்கல் 32 சரி இப்போது நேரத்தை கணக்கிட்டு விட்டோம் எனவே 40 பெருக்கல் 1350 கழித்தல் 960 இது எவ்வளவு வருகிறது என்றால் தொகை குறிப்பிட்ட அளவிற்கு சாதகமாக வந்துள்ளது அது ரூபாய் 15000 இதை சரியாகப் பார்த்தால் 15600 சாதகமான மாறுபாடு இதேபோல் திறன் இல்லாத தொழிலாளர்களுக்கு கணக்கிட வேண்டும் இவர்களது நிலையான விலை என்ன அது 30 அவர்களுடைய தொழிலாளர் வாரங்கள் எவ்வளவு நிலையான தொழிலாளர் வாரங்கள் 1800 உண்மையில் தொழிலாளர்கள் வாரம் எவ்வளவு 2560 எனவே இதன் மாறுபாடு எவ்வளவு வரும் என்றால் 1800 கழித்தல் 2560 என்பது 760 தொழிலாளர் வாரங்கள் நாம் அதிகப்படியாக செலவு செய்தது அதிகமான உபயோகத்திற்காக நாம் செலவு செய்தது நிலையான விலை 30 எனவே மாறுபாடு 22 ஆயிரத்து 800 பாதகம் சரி 22800 பாதகம் ஆக வந்திருக்கிறது நாம் ஏற்கனவே கணக்கிட்டு வைத்த கடைசி மாறுபாடு எவ்வளவு வந்தது என்று பார்த்தால் 6600 பாதகம் இந்த பாதகத்தை இங்கே பொருத்தி சரி பார்க்க வேண்டும் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு கூட்டல் தொழிலாளர் திறன் மாறுபாடு இங்கே நமக்கு செயலற்ற நேரம் இல்லை சரியா செயலற்ற நேரம் இல்லை என்னும்போது செயலற்ற நேரத்திற்கு வரவேண்டிய இரண்டு காரணிகள் வராது எனவே இதன் அர்த்தம் நமக்கு இரண்டு விஷயங்கள் தொழிலாளர்கள் எனும்போது வருகிறது அவை தொழிலாளர் செலவு என்பது தொழிலாளர் விலை மற்றும் தொழிலாளர் திறனுடைய செயல்பாடு செலவு மாறுபாடு என்பது 13000 பாதகமானது இது 6400 பாதகம் கூட்டல் 6600 பாதகம் எனவேதான் 13000 பாதகம் வந்தது இங்கே நாம் கண்டுபிடித்தது பாதகமான மாறுபாடு இங்கே தொழிலாளர் செலவு மாறுபாடு பாதகமாக வந்ததற்கு இரண்டு காரணிகளும் காரணமாய் இருக்கின்றன அதாவது நமது விலை என்பது நிலையானவை காட்டிலும் அதிகமாக வந்தது அதன் காரணமாக தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு மூன்று பிரிவினருக்கும் சேர்த்து கணக்கிடும்போது பாதகமாக வந்தது அவை 6400 பாதகம் மற்றும் செயல்திறன் என்பது பாதிக்கப்பட்டது ஏனென்றால் நாம் திறமையான தொழிலாளர்களையும் பகுதி திறமையான தொழிலாளர்களையும் குறைவாக உபயோகித்தோம் ஆனால் நாம் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களை அதிகமாக பயன்படுத்தினோம் அவர்களுக்கு அதிகமாக செலவு செய்திருக்கிறோம் மொத்தத்தில் என்றால் நாம் உபயோகித்த தொழிலாளர் வாரம் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு அதிகம் எனவே கடைசியாக நிகர முடிவுகள் தொழிலாளர் திறன் மாறுபாட்டில் ரூபாய் 6600 பாதகம் எனவே இந்த இரண்டு மாறுபாடுகளையும் கூட்டும்போது நமக்கு வரும் விடை தொழிலாளர் செலவு மாறுபாடு எனவே இங்கே அதிக செலவு என்பது 13000 ஏனென்றால் இரண்டு காரணிகளும் அதிகம் தொழிலாளர் திறன் என்பதும் குறைவாக இருந்தது மேலும் கடைசியில் மொத்த செலவு அதிகமாகிவிட்டது மொத்த செலவு அதிகமாகிவிட்டது இப்போது உங்களது முயற்சியில் உண்மையான சூழ்நிலை காட்சியுடன் இதனை பொருத்திப் பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு இந்த நிறுவனத்தில் தேவைப்படும் தொழிலாளர் எண்ணிக்கை குறிப்பிட்ட பிரிவில் எவ்வளவு எதனால் அவர்களுக்கு தரவேண்டிய விலையை கண்டுபிடிக்க முடியவில்லை சரி இந்தச் சூழ்நிலையில் இதனை எதிர்காலத்தில் மிக கவனமாக கையாள வேண்டும் அது நிலையான தரத்தை கணக்கிடும்போது அது உண்மையான தகவல்களுடன் அருகாமையில் இருக்க வேண்டும் இதனுடைய குறிப்பீடுகள் சந்தை நிலவரப்படி இருக்க வேண்டும் இந்த இடைவெளி நிலையானதற்கும் உண்மையானதற்கும் முடிந்தவரை குறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் அதனுடைய இலக்கை நாம் அடைய வேண்டும் அப்படி என்றால் நிலையானதற்கும் உண்மையானதற்கும் இடைவெளி ஏறக்குறைய அல்லது இல்லாமல் இருக்க வேண்டும் அல்லது புறக்கணிக்கக் கூடிய அளவில் இருக்க வேண்டும் எனவே இதுவரை நாம் விவாதித்தது இரண்டு பிரச்சினைகள் இவை இரண்டும் சாதாரணமான பிரச்சனைகள் முதல் பிரச்சனை மிகவும் எளிமையானது அங்கே நமக்கு கூட்டு தகவல் தரப்பட்டது அதாவது பல்வேறு பிரிவிலுள்ள தொழிலாளர்களின் தகவல்கள் பிரிக்காமல் தரப்பட்டது மேலும் நிலையான விலை நிலையான நேரம் உண்மையான விலை உண்மையான நேரம் ஆகியவை தரப்பட்டன இந்த இரண்டாவது பிரச்சனையில் நமக்கு சற்று கூடுதல் அழுத்தம் இருக்கிறது தொழிலாளர் மொத்த அமைப்பில் நாம் காண்பது நமக்கு வித்தியாசமான பிரிவுகளில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் அது திறமையான தொழிலாளிகள் பகுதி திறமையான தொழிலாளிகள் மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளிகள் எனவே இது மாதிரியான சூழல் நமக்கு தர படும்போது மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது அதாவது தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு மற்றும் தொழிலாளர் திறன் எனவே இந்த விஷயங்களில் தனித்தனியாக 3 பிரிவினரின் தனித்தனி மாறுபாடுகளை கணக்கிட்டு அவற்றை மொத்தமாக கூட்டிக் கொள்ள வேண்டும் நாம் என்ன செய்திருக்கிறோம் தொழிலாளர் செலவு மாறுபாடு விஷயத்தில் நாம் இதைத்தான் செய்திருக்கிறோம் தொழிலாளர் திறன் மாறுபாடுகளும் இதே நடைமுறையை செய்திருக்கிறோம் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபடும் இந்த முறையில் கணக்கிடப்பட்டது எனவே இப்போது நீங்கள் தனித்தனியாக தேர்ச்சி உள்ளவர்கள் பகுதி திறமை உள்ளவர்கள் மற்றும் தேர்ச்சி இல்லாதவர்கள் இவர்களுக்கு கண்டுபிடித்து கூட்டிக் கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் மொத்த மாறுபாடுகளை எட்ட வேண்டும் அது தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுபாடு இவை அனைத்தும் சொல்லும் அர்த்தம் ஒன்றை இரண்டுடனும் இரண்டை ஒன்றுடனும் ஒப்பீடு செய்கிறோம் அப்போது தொழிலாளர் செலவு என்பது கடைசியில் LRTV அல்லது LEV அல்லது நேர்மாறாக என்பதை கண்டுபிடிக்கலாம் எனவே நாம் செய்ய வேண்டியது என்பது இதன் காரணங்களை கண்டுபிடிப்பது தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது பெரும்பான்மையாக எதிர்மறையில் வந்தது தொழிலாளர் செலவு எதிர்மறையாக வந்ததற்கு காரணம் நாம் தொழிலாளர்களுக்கு அதிக விலை வழங்கியது மற்றும் தொழிலாளர் திறனை திறம்பட உபயோகிக்கவில்லை என்று அர்த்தம் ஆகிறது எனவே 2 காரணங்களும் பங்களிக்கின்றன அடுத்த முறை நாம் மிகவும் கவனமாக இதுபோன்ற குறைபாடுகள் ஏற்படாதவாறு தொழிலாளர்களை பொருத்தவரை பார்த்துக்கொள்ள வேண்டும் இப்போது மூன்றாவது சிக்கலுக்கு முன்னேறுவோம்

இந்த எல்லா தொழிலாளர்களும் அதாவது 2 கூட்டல் 4 கூட்டல் 4 மொத்தம் 10 தொழிலாளர்கள் அவர்கள் ஒரு மணி நேரத்தில் நான்கு யூனிட்டுகள் தயார் செய்கிறார்கள் ஏனென்றால் தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்களின் பங்கு வித்தியாசமானது பகுதி திறன் கொண்ட தொழிலாளர்கள் பங்கு வித்தியாசமானது தேர்ச்சி இல்லாத தொழிலாளர் பங்கு என்பதும் வித்தியாசமானது எனவே அவர்கள் செய்த மொத்தம் அல்லது அந்த 10 தொழிலாளர்கள் உற்பத்தி செய்தது நான்கு யூனிட்டுகள் என்பது நிலையான தரம் இதன் அர்த்தம் அவர்கள் தயாரித்தது அல்ல ஆனால் நாம் எதிர்பார்க்கும் நிலையான உற்பத்தி அந்தக் குழுவிற்கு நாம் மதிப்பீடு செய்தது அல்லது தர நிர்ணயம் செய்தது இந்த மொத்த பத்து தொழிலாளர்களும் சேர்ந்து பல்வேறு பங்களிப்பை செய்வார்கள் ஒரு யூனிட் தயாரிப்பிற்கு ஒரு மணி நேரத்திற்கு நாம் எதிர்பார்ப்பது தர நிர்ணயம் செய்தது நான்கு யூனிட்டுகள் எல்லோரும் சேர்ந்து செய்தது சரி இப்போது மொத்த மாதத்திற்கு எவ்வளவு என்பது கேள்வி எதுவாக இருந்தாலும் உண்மையான குழு அமைப்பிற்கு மற்றும் நேர விலை என்பது கீழே தரப்பட்டுள்ளது மீண்டும் இங்கே இது நிச்சயமான சாத்தியம் என்றால் தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் நாம் எதிர்பார்த்த அளவில் கிடைப்பார்களா என்பதைப் பொறுத்தது அதன்படி நாம் குழு அமைப்பை மாற்றி அமைக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் மாற்றி அமைத்த அமைப்பு எவ்வாறு என்றால் 2 தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்கள் எனவே இரண்டு பேர் வேலைக்கு அமர்த்த வேண்டும் அவர்களை இரண்டு பேரை வேலைக்கு அமர்த்தி உள்ளோம் அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய விலை பற்றி பேசும்போது அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய விலை 20 ரூபாய் அது நாம் நிலையான விலையாக கணக்கிடுவது அதையே உண்மையான விலையாக கொடுக்கிறோம் எனவே விலையில் மாற்றம் இல்லை அதாவது நிலையானதும் உண்மையானதும் மாற்றமில்லை பகுதி திறமையான தொழிலாளர்கள் நான்கு பேர்களை எதிர்பார்த்தோம் அவர்களுக்கு நாம் வழங்கவேண்டிய விலை ஒரு மணி நேரத்திற்கு 12 ரூபாய் ஆனால் நமக்கு கிடைத்திருப்பது 3 ஆட்கள் தான் ஏனென்றால் நமக்கு மூன்று பேர்தான் இருந்தார்கள் ஆனால் இவர்களுக்கு இரண்டு ரூபாய் அதிகம் தர வேண்டியுள்ளது நிலையான விலையை காட்டிலும் நாம் இவர்களுக்கு 40 ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு பகுதி திறமையான தொழிலாளர்களுக்கு கொடுக்கிறோம் மூன்றாவதாக பகுதி தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் நமக்கு தேவைப்பட்டவர்கள் அல்லது எதிர்பார்த்த அளவு 4 தொழிலாளர்கள் ஆனால் இங்கே 5 பேரை உபயோகித்து இருக்கிறோம் ஒரு பகுதி திறன் தொழிலாளி குறைவாக கிடைத்தார் என்பதினால் எனவே ஒரு தேர்ச்சி இல்லாத தொழிலாளியை அதிகம் எடுத்துள்ளோம் எனவே அது 4 க்கு பதில் 5 எண்ணிக்கையாக பகுதி திறன் தொழிலாளர்களும் 3 பேருக்கு பதிலாக 4 தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களும் கிடைத்தார்கள் மேலும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர் விலை என்பதும் ரூபாய் 2 அதிகம் நாம் பத்து ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு தேர்ச்சி உள்ள தொழிலாளருக்கு அதிகமாக கொடுப்பது நாம் இலக்கு வைத்த விலை என்பது ரூபாய் 8 ஒரு மணி நேரத்திற்கு இப்போது அமைப்பு உருவாக்கப்பட்டது அவர்கள் 200 மணி நேரம் ஒரு மாதத்தில் வேலை செய்வார்கள் மொத்தம் 200 மணி நேரம் ஒரு மாதத்திற்கு என்பது இயந்திர பழுது நேரத்தினால் பாதிக்கப்பட்ட உற்பத்தி 12 மணி நேரத்தையும் உள்ளடக்கியது இதுதான் செயல் அற்ற நேரம் 810 யூனிட்டுகள் உற்பத்தி செய்ததாக பதியப்பட்டது ஆனால் உற்பத்தி செய்தது என்று பதியப்பட்டது 800 யூனிட்டுகள் அந்த குழுவினால் மொத்த மாதத்திற்கும் உற்பத்தி செய்தது எனவே இதில் எத்தனை தொழிலாளர்கள் இந்த வேலையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அவர்கள் வேலைக்கு போடப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் 200 மணி நேரம் வேலை செய்வார்கள் அந்த பத்து தொழிலாளர்களின் வெளியீடு ஒரு மணி நேரத்திற்கு நாலு யூனிட் எனவே நாம் இலக்கு வைத்த உற்பத்தி என்பது 800 யுனிட் என்பது மொத்தம் 200 மணி நேரத்தில் உற்பத்தி செய்யப்பட வேண்டியது ஆனால் உண்மையான உற்பத்தி 10 யூனிட் அதிகரித்துள்ளது நிர்ணயித்த 800 என்கிற இலக்கை விட உற்பத்தி செய்தது 10 யூனிட் அதிகம் என்பதால் மொத்தம் 810 இருப்பினும் இந்த உற்பத்தியில் இயந்திர கோளாறு காரணமாக செயலற்ற நேரம் 12 மணி நேரம் உள்ளடக்கியது எனவே உண்மையில் மொத்த தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் அவர்கள் இயந்திரத்தில் வேலை செய்த நேரம் அல்லது அந்தத் தொழிற்சாலை வேலை செய்தது 188 மணி நேரம் நாம் தொழிலாளர்களுக்கு 200 மணி நேரத்திற்கு சம்பளம் கொடுத்திருக்கிறோம் ஆனால் உண்மையில் வேலை செய்த நேரம் 188 மணி நேரம் மட்டுமே 10 நிலையான அளவு தொழிலாளர்களை கொண்டு பெருக்கும்போது அதாவது மொத்த மனித நேரம் நாம் உபயோகித்தது 1880 180 இரண்டாயிரத்துக்கு பதிலாக அதாவது நிலையான நேரத்திற்கு பதிலாக நாம் உபயோகித்தது 1880 மணி நேரம் ஆனால் நான் கொடுத்தது 200 மணி நேரம் வேலை செய்தது 188 மணி நேரம் பெருக்கல் 10 தொழிலாளர்கள் எனவே மொத்தம் வேலை செய்தது உற்பத்தி நேரம் என்பது 1880 எனவே இந்த ஒரு முக்கியமான காரணியை நாம் குறிப்பிட வேண்டும் கடைசியாக இந்த விவரங்களை பார்க்கும்போது நிலையானதையும் உண்மையானதையும் கணக்கிட்டு நிலையான யூனிட் தொழிலாளர் செலவு உற்பத்திக்கு யூனிட் அளவில் நிலையான தொழிலாளர் செலவு உற்பத்திக்கு இதன் அர்த்தம் முதலில் நீங்கள் மொத்த நிலையான செலவை எல்லா 3 பிரிவினருக்கும் கணக்கிட்டு அதன்பின் வெளியீடான 4 யூனிட் ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு என்று கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நிலையான செலவு நிலையான வெளிப்பாடு ஒரு மணி நேரத்திற்கு என்பதை வைத்து வகுக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் முதலில் கண்டுபிடிக்க வேண்டியது முதல் கேள்வியின் விடை என்பது ஒரு தயாரிப்பிற்கு ஒரு யூனிட்டுக்கு நிலையான விலை என்ன அதன்பின் மொத்த தொழிலாளர் செலவு மாறுபாடு அதன்பின் அதனுடைய உட்பிரிவு மாறுபாடுகள் மொத்த தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பதை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அதன்பின் மற்ற எல்லா மாறுபாடுகளையும் உபரி மாறுபாடுகளையும் கண்டுபிடிக்கலாம் ஏனென்றால் நீங்கள் செலவை கண்டுபிடித்து விட்டீர்கள் இதன் அர்த்தம் உங்களால் இப்போது LRPV கண்டுபிடிக்க முடியும் மேலும் LEV இப்போது கணக்கிட முடியும் பின்னர் அதை இரு கூறாகப் பிரித்து LED என்பதை 3 உப வேறுபாடுகள் ஆன LITV LMV LYV ஆகியவற்றால் பெருக்க வேண்டும் அதாவது தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு தொழிலாளர் கலவை மாறுபாடு மற்றும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு இந்த மூன்று விஷயங்களும் தொழிலாளர் திறன் மாறுபாட்டுக்கு சமம் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுவதற்கு மாறு பாட்டிற்கு சமமானது எனவே இப்போது இதற்குரிய எல்லா கேள்விகளுக்கு உண்டான விடைகளை இந்த பிரச்சினையில் ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்கலாம் முதல் கேள்வி இந்த பிரச்சினையில் கேட்கப்பட்டது ஒரு யூனிட்டுக்கு தயாரிப்பின்நிலையான தொழிலாளர் செலவு எவ்வளவு இதை கணக்கிடுவதற்கு உற்பத்தியின் ஒரு யூனிட் தயாரிக்க ஆகும் நிலையான செலவு என்று அர்த்தம் எனவே இப்போது உற்பத்தியின் ஒரு யூனிட் தயாரிக்க ஆகும் நிலையான செலவு என்பதை கண்டுபிடிக்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என்ன முதல் தகவல் இந்த விஷயத்தில் கொடுக்கப்பட்டது என்றால் ஒரு யூனிட்டுக்கு தொழிலாளர் செலவு அல்லது தொழிலாளர் செலவு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு என்பதை கணக்கிட வேண்டும் தயாரிப்பின் ஒரு யூனிட்டுக்கு நிலையான தொழிலாளர் செலவு எவ்வளவு எனவே தயாரிப்பின் ஒரு யூனிட்டுக்கு தொழிலாளர் செலவு என்பதை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட முதல் விவரம் நிலையான வெளியீடு குழு தயாரித்த நிலையான வெளியீடு என்பது எவ்வளவு அது ஒரு மணி நேரத்திற்கு என்று நீங்கள் அழைக்கலாம் குழுவின் நிலையான வெளியீடு என்றால் 10 தொழிலாளர்களும் ஒரு மணி நேரத்தில் உற்பத்தி செய்த யூனிட் எவ்வளவு என்றால் 4 யூனிட்டுகள் இரண்டு இரண்டாவது விஷயம் இப்போது தொழிலாளர் செலவு நாம் கண்டுபிடிப்பதற்கு என்பது தொழிலாளர்களின் நிலையான செலவு தொழிலாளர்களின் நிலையான செலவு கணக்கிடுவதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது திறமை உள்ள பகுதி திறமை உள்ள மற்றும் தேர்ச்சி இல்லாத எல்லாப் பிரிவினரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்கள் எவ்வளவு 2 தொழிலாளர்கள் அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய விலை எவ்வளவு விலை ரூபாய் 20 ஒரு நபருக்கு எனவே எனவே நீங்கள் கொடுப்பது 2 தொழிலாளர்களுக்கு அவர்களை வேலையில் இட்டதற்காக நாம் கொடுப்பது ரூபாய் 20 ஒரு தொழிலாளருக்கு எனவே இதன் மொத்தம் 40 ரூபாய் பகுதி திறமையான தொழிலாளர்கள் எவ்வளவு 4 தொழிலாளர்கள் அவர்களுக்கு நாம் தரும் விலை எவ்வளவு நிலையான விலை என்பது 12 ரூபாய் ஒரு தொழிலாளிக்கு இது மொத்தம் 48 அதாவது மொத்த தொகை என்பது 48 அதன்பின் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் அவர்கள் 4 தொழிலாளர்கள் அவர்களுக்கு நாம் தரும் நிலையான விலை நாம் கண்டுபிடித்தது அல்லது முடிவு செய்தது எட்டு ரூபாய் ரூபாய் 8 ஒரு நபருக்கு எனவே இதன் மொத்தம் எவ்வளவு வருகிறது என்றால் அது 32 எனவே நீங்கள் தொழிலாளர்களின் நிலையான செலவு என்பதை கணக்கிட்டால் தொழிலாளர்களின் மொத்த நிலையான செலவு என்பது 82 இது 0 அதன்பின் 9312 எனவே 120 நிலையான செலவு தொழிலாளர் என்பது 20 இப்போது தொழிலாளர் நிலையான செலவு ஒரு யூனிட் என்பது ஒரு மணி நேரத்திற்கு தொழிலாளர்கள் குழு தயார் செய்தது என்பது 4 எனவே 120 வகுத்தல் 4 இதன் அர்த்தம் தொழிலாளர்களின் நிலையான செலவு ஒரு யூனிட்டிற்கு ரூபாய் 30 தொழிலாளர்களின் ஒரு யூனிட் நிலையான செலவு என்பது ரூபாய் 30 எனவே நாம் முதல் கேள்வியின் விடை என்பதை கண்டுபிடித்து விட்டோம் அது ஒரு யூனிட் உற்பத்திக்கு நிலையான தொழிலாளர் செலவு என்பது ரூபாய் 30 ஒரு மணி நேரத்திற்கு நாம் உற்பத்தி செய்வது நாலு யூனிட்டுகள் என்றால் எல்லா 10 நபர்களும் சேர்ந்து உற்பத்தி செய்தது 4 யூனிட்டுகள் ஒரு மணி நேரத்திற்கு சரி எனவே 4 தொழிலாளர்கள் உடைய நிலையான செலவு என்ன மொத்தம் என்று பேசும்போது மொத்தம் என்பது தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் 40 பகுதி திறமை பெற்றவர்கள் 48 தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு 32 எனவே மொத்தம் நாம் கணக்கிட செலவு என்பது நிலையான செலவு தொழிலாளர்களுக்கு என்று பேசும்போது மொத்தம் 120 அவர்களுடைய நிலையான வெளியீடுக்கு செய்த மொத்த செலவு 120 அதன்பின் நமது செலவு இந்த செலவு ஒரு மணி நேரத்திற்கு மற்றும் ஒரு யூனிட் தயார் செய்ய நிலையான தொழிலாளர் செலவு ஏனென்றால் அவர்கள் ஒரு மணி நேரத்தில் 4 யூனிட் உற்பத்தி செய்கிறார்கள் இதன் அர்த்தம் 120 என்பது ஒரு மணி நேரத்திற்கு செய்த மொத்த செலவு மற்றும் ஒரு மணி நேரத்தில் உற்பத்தி செய்தது நான்கு யூனிட்டுகள் எனவே தொழிலாளர்களின் நிலையான செலவு ஒரு யூனிட்டுக்கு என்பது முப்பது ரூபாய் ஒரு யூனிட் தயார் செய்ய தொழிலாளர்களின் நிலையான செலவு முப்பது ரூபாய் எனவே இதுதான் முதல் கேள்வி இதை வைத்துக்கொண்டு மேலும் பல விதமான மாறுபாடுகள் கணக்கிட போகிறோம் முதல் மாறுபாடு என்பது தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் செலவு மாறுபாடு மீண்டும் பார்க்கும்போது அது எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றால் தொழிலாளர் நிலையான செலவு கழித்தல் தொழிலாளர் உண்மையான செலவு இந்த விஷயத்தில் நமக்கு உண்மையான செலவு என்பது ஒரு பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தில் பார்த்தோமென்றால் உண்மையான செலவு என்பது ஒரு பிரச்சினை இல்லை ஏனென்றால் மொத்த நேரம் எவ்வளவு மொத்த நேரத்தின் எண்ணிக்கை 200 மணி நேரம் இந்த தொழிலாளர்கள் உண்மையில் வேலை செய்த நேரம் ஈடுபடுத்தப்பட்டது எவ்வளவு 2 எனவே அது வந்து முதலில் தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் எத்தனை மணி நேரம் நாம் உபயோகப்படுத்தி இருக்கிறோம் என்றால் மொத்தம் நாம் ஒரு மணி நேரம் பகுதி திறமையான தொழிலாளர்கள் மொத்தம் 3 தொழிலாளர்கள் அவர்களை நாம் உபயோகித்தது 200 மணி நேரம் அல்லது நாம் கொடுத்தது அவர்களுக்கு 200 மணி நேரம் பகுதி திறன் தொழிலாளர்கள் நேரம் என்பது 600 மணி நேரம் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் மீண்டும் 200 மணி நேரம் வேலை செய்திருக்கிறார்கள் நாம் மொத்தம் 5 தொழிலாளர்களை உபயோகப்படுத்தி இருக்கிறோம் எனவே மொத்த உண்மையான நேரம் 1000 மணி நேரம் எனவே மொத்த உண்மையான நேரம் என்பது நாம் உபயோகித்தது 2000 மேலும் இதன் ஒரு கூறு என்றால் இதனை விலையுடன் பெருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட விலை என்பது 20 14 10 இதன் அர்த்தம் இதனை பெருக்கும்போது கிடைப்பது 400 600 மற்றும் 1000 பெருக்கல் 20 14 மற்றும் 10 இதுதான் தொழிலாளர்களின் உண்மையான செலவு இந்த ஒரு கூறின் விடை கிடைத்திருக்கிறது இந்த ஒரு கூறு அளவை கண்டுபிடிப்பதற்கு பெரிய சிரமம் இல்லை ஆனால் முதல் விஷயம் சற்று சிக்கலானது முதலில் பிரச்சனை என்பது இங்கு இந்த பிரச்சனை எதனால் வருகிறது தொழிலாளர்களின் நிலையான செலவை கண்டுபிடிப்பது எளிமையான விஷயம் இல்லை இதை மீண்டும் மறு கணக்கீடு செய்ய வேண்டும் இதை ஏன் மறு கணக்கீடு செய்ய வேண்டும் என்றால் நமது நிலையான உற்பத்தி என்ன அதாவது தொழிலாளர்களை 200 மணி நேரம் வேலை செய்யும்போது பத்து தொழிலாளர்களும் சேர்ந்தே வேலை செய்கிறார்கள் எனவே 200 மணி நேரம் மொத்தம் 10 தொழிலாளர்கள் இங்கு வெளியீடு என்பது நாலு யூனிட் ஒரு மணி நேரத்திற்கு எனவே நாம் எதிர்பார்க்கும் நிலையான உற்பத்தி என்ன என்று பார்த்தால் 800 யூனிட்டுகள் ஆனால் நாம் உண்மையில் உற்பத்தி செய்தது 810 யூனிட்டுகள் எனவே நமது நிலையான உற்பத்தியான உற்பத்தியின் வெளியீடு எதிர்பார்த்தது 800 உண்மையான வெளியீடு 810 எனவே மாறுபாடு என்பது நிச்சயம் இருக்க வேண்டும் இந்த விஷயத்தில் நாம் நிலையானவை மறு கணக்கு செய்து அதன் நிலையான தரத்தை உயர்த்த வேண்டும் அது உண்மையான வெளியீட்டின் அளவு கொண்டு திருத்தி அமைக்கப்பட வேண்டும் அதனால் 800 யுனிட் தயாரிக்க நமது தொழிலாளர்கள் நேரம் என்பது தேர்ச்சி உள்ள பகுதி திறமையான மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் நிலையான அளவில் இதனை தயார் செய்வார்கள் 810 யூனிட் தயார் செய்ய எத்தனை நிலையான நேரம் தேவைப்படுகிறது எத்தனை நிலையான நேரம் பகுதி திறன் திறமை இல்லாதவர்கள் மன்னிக்கவும் இதில் எத்தனை மணி நேரம் தேர்ச்சி பெற்றவர்கள் பகுதி திறன் பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி இல்லாதவர்கள் தேவை என்பதைப் பொருத்து உயர்த்தி அமைக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் உண்மையானதை ஒப்பிடும்போது அங்கு என்ன நடக்கிறது உங்களது உண்மையான செயலாக்கம் நிலையான செயலாக்கத்தை விட அதிகமாக இருக்கிறது உங்களது மாறுபாடு நேர்மறையாக சாதகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் தரத்தை உயர்த்த வேண்டும் உதாரணத்திற்கு நாம் தயார் செய்தது 800 யூனிட்டுக்கு அல்ல நாம் உற்பத்தி செய்யவேண்டியது 810 இவர்கள் அந்த நிலையில் நிலையான தொழிலாளர் செலவு எவ்வளவு இதை நீங்கள் எவ்வளவு உயர்த்தினால் நிலையான மணி நேரம் என்பது உண்மையான வெளியீட்டை கொடுக்கும் இங்கே நீங்கள் கணக்கிட வேண்டியது உண்மையான வெளியீட்டிற்கு தேவையான நிலையான மணி நேரம் நிலையான மணி நேரம் உண்மையான வெளியீட்டை தருவதற்கு எவ்வளவு தேவைப்படுகிறது ஒரு மணி நேரத்திற்கு நாம் பெறுவது நான்கு யூனிட்டுகள் எனவே மொத்த வெளியீடு எவ்வளவு நிலையான நேரம் தேவைப்படுவது உண்மையான வெளியீடான 810 மற்றும் அது நான்கு யூனிட்டுகள் எனவே இதை கணக்கிடும்போது கிடைப்பது 202 5 குழு தொழிலாளர்கள் ஒரு மணி நேரத்திற்கு தேவைப்படுகிறார்கள் எனவே இதன் அர்த்தம் குழு தொழிலாளர்கள் உழைக்க வேண்டியது 200 மணி நேரம் அல்ல இந்த செயல்திறனுக்கு தேவையான நிலையான அளவை பார்க்கிறோம் நிலையான நேரம் 202 5 மணி நேரம் குழு தொழிலாளர்களுக்கு தேவைப்படுகிறது 202 5 மணி நேரம் தொழிலாளர்களை ஈடுபடும்போது தேர்ச்சிபெற்ற ஆட்களும் 202 5 மணி நேரம் வேலை செய்வார்கள் பகுதி திறன் தொழிலாளர்களும் அதே 202 5 மணி நேரம் வேலை செய்வார்கள் மற்றும் தேர்ச்சி பெறாத ஆட்களும் குறிப்பிட்ட 202 5 மணி நேரம் வேலை செய்தால் மொத்தமாக நமக்கு கிடைக்கும் வெளியீடு என்பது 810 யூனிட்டுகள் எனவே இதை பார்க்கும்போது நாம் நிலையான அளவை திருத்தி அமைத்து அதிலிருந்து நிலையான செலவை கணக்கிட வேண்டும் உண்மையான செலவு உண்மையான செலவு கணக்கிடுவது சிரமமில்லை இதை நிலையான செலவுடன் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் உண்மையான செலவு என்பதை கண்டுபிடித்து அதில் மேலும் மாறுபாடுகள் ஏற்படக் காரணம் உண்மையான உற்பத்தி என்பது அதிகம நிலையான அளவு குறைவு என்பதால் அல்ல எனவே இந்த இரண்டு 800 மற்றும் 810 என்ற மாறுபாடுகள் என்பது இருக்கலாம் அந்த மாறுபாடுகள் சாதகமாகும் இருக்கலாம் எனவே நிலையான அளவை முதலில் உயர்த்தி அமைக்க வேண்டும் 810 யூனிட்டுகள் தயார் செய்வதற்கு எத்தனை மனித நேரம் தேவைப்படுகிறது மொத்த மனித நேரம் தேவைப்படும் அளவு அதனை நிலையான விலையால் பெருக்கி வரும் விடைதான் நிலையான செலவு உண்மையான தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டது 400 600 மற்றும் 1000 மணி நேரங்கள் விலையும் நமக்கு கொடுக்கப்பட்டது எனவே நாம் இதை ஒப்பிட வேண்டும் அல்லது ஒப்பிட வழி செய்ய வேண்டும் இந்த விவரங்களை ஒப்பிடத்தக்க தாக முதலில் மாற்ற வேண்டும் பின்னர் ஒப்பிட வேண்டும் அதனடிப்படையில் நம்மால் ஒரு சரியான அட்டவணையை தயார் செய்து அதில் நிலையான விவரங்கள் மற்றும் உண்மையான விவரங்கள் என்பதை ஒருபுறமும் அதன் மறுபுறத்தில் கணக்கிடப்பட்ட நிலையான செலவு உண்மையான செலவு என்பதை கொடுத்து அதன்பின் மாறுபாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த நிலையான விவரம் அல்லது தொழிலாளர் செலவு மாறுபாடு என்று நீங்கள் அழைக்கலாம் அது நிலையான தொழிலாளர் செலவு கழித்தல் உண்மையான தொழிலாளர் செலவு என்பதன் வித்தியாசம் இங்கே நாம் பார்க்க வேண்டியது மாறுபாடு என்பது 0 அல்லது நேர்மறை ஆனது அல்லது எதிர்மறையானது எந்த மாதிரியான மாறுபாடுகள் வந்தபோதிலும் அதனை மேலும் பிரித்தெடுத்து அதனை கணக்கிடும்போது மற்ற மாறுபாடுகள் ஆன LRPV LEV மற்றும் மூன்று மாறுபாடுகள் அதனுடன் தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு ஏனென்றால் இங்கு தொழிலாளர் செயலற்ற நேரம் என்பது இருக்கிறது 12 மணி நேரம் நேர விரயம் அதாவது 12 மணி நேரம் பெருக்கல் 10 தொழிலாளர்கள் எனவே இதன் அர்த்தம் நிலையான மணி நேரத்திலிருந்து நாம் விரயம் செய்தது 120 மணி நேரம் எனவே உண்மையான தயாரிப்பிற்கு அல்லது உற்பத்தி நேரம் என்பது 1880 தொழிலாளர் நேரம் எனவே இதனை தொழிலாளர் செயலற்ற நேரம் சரி செய்த பின் மாறுபாடுகளை கணக்கிட வேண்டும் எனவே இதற்கு உண்டான அட்டவணையை தயார் செய்ய வேண்டும் அதன் பின்னர் மாறுபாடுகளை தயார் செய்து கணக்கிட வேண்டும் நாம் தயார் செய்யும் அட்டவணை என்பது நிலையான விலை மற்றும் உண்மையான விலை நிலையான செலவு மற்றும் உண்மையான செலவு மற்றும் LCB கணக்குகள் இதனை அடுத்த வகுப்பில் நான் செய்கிறேன் நன்றிகள் பல